அடுத்து பிளோர் பிளானிங் சிக்கல்கள் பற்றி இப்போது பார்ப்போம் பிளோர் பிளானிங் இல் உள்ள சிக்கல் என்ன என்பதை முதலில் பார்ப்போம் இப்போது நாம் செய்ய முயற்சிப்பதை வழக்கமான வி ஐ இயல் வடிவமைப்புடன் தொடங்குவோம் நம்மிடம் சிலிக்கான் தளம் உள்ளது அங்கு அனைத்து சுற்று கூறுகளையும் இட வேண்டும் பிளோர் பிளானிங் என்பது முன்பு கொடுத்த ஒரு வீட்டின் திட்டத்தை உருவாக்குவது போன்ற ஒப்புமையை நினைவுகூருவது சுற்றுத் தொகுதிகள் உள்ளன சிலிக்கான் தரையில் எந்த சுற்றுத் தொகுதிகளை எங்கு வைக்க வேண்டும் என்று திட்டமிட வேண்டும் எனவே நான் இந்த திட்டத்தை நல்ல வழியில் செய்தவுடன் அடுத்தடுத்த கட்டங்களில் இயல் வடிவமைப்பு செயல்முறையை அமைத்தல் மற்றும் கையாளுதல் ஆகியவை மிகவும் எளிதாகின்றன இயற்பியல் வடிவமைப்பில் நாம் நினைவில் வைத்திருக்கும் ஒன்று மில்லியன் கணக்கான மில்லியன் கூறுகளைக் கொண்ட சுற்று அல்லது நிகர பட்டியலை கையாளுகிறோம் எனவே இந்த வகையான பகிர்வு பிளோர் பிளானிங் ஆகியவற்றைச் செய்தவுடன் ஒரு டிவைட் அண்ட் காண்க்யூர் அணுகுமுறை போன்றவற்றிற்கு செல்கிறோம் சிக்கலை எளிமையான துணை சிக்கல்களாகப் பிரிப்பதன் மூலமோ அல்லது பிரிப்பதன் மூலமோ சிக்கலை பெருமளவில் குறைத்து வருகிறோம் பின்னர் அவற்றை ஒவ்வொன்றாக சுயாதீனமாக கையாளுகிறோம் எனவே தளவமைப்பு மேற்பரப்பில் தொகுதிகளின் தோராயமான இருப்பிடங்களைக் கண்டுபிடிப்பதில் பிளோர் பிளானிங் சார்புடையவை என்று நீங்கள் கூறலாம் இப்போது சில அனுமானங்கள் பொதுவாக செய்யப்படுகின்றன எடுத்துக்காட்டாக ஒரு பகுதி சிலிக்கான் தளம் செவ்வக வடிவங்களில் கருதப்படுகிறதுநாம் வைக்க முயற்சிக்கும் தொகுதிகள் பொதுவாக ஒரு செவ்வகத்திற்கு சார்பாக இருக்கின்றன ஆனால் சில நேரங்களில் நீங்கள் L வடிவ தொகுதியை கொண்டிருக்கலாம் இதை பின்னர் பார்ப்போம் எனவே ஒரு வரைபடத்தைப் பார்ப்போம் இது சிக்கலின் ஒட்டுமொத்த நோக்கத்தைப் பற்றி உங்களுக்குத் தெரிவிக்கும் இடதுபுறத்தில் நாம் வைக்க முயற்சிக்கும் சில தொகுதிக்கூறுகளை பார்க்கலாம் வலதுபுறத்தில் இந்த செவ்வக பகுதி சிலிக்கான் தளம் உள்ளது எனவே இந்த 5 தொகுதிகள் நாம் இப்படி வைக்கிறோம் a b c d e இவை தற்காலிக பிளோர் பிளானிங் ஆகும் இப்போது நாம் இங்கே காண்பிக்கும் மற்றொரு விஷயம் இது பிளோர் பிளானிங் கட்டத்தில் செய்யப்படலாம் அல்லது செய்யப்படாமல் போகலாம் இப்போது துணை சிக்கலை கருத்தில் கொள்வோம் பிளோர் பிளானிங் ஐ உருவாக்குவதோடு மட்டுமல்லாமல் வெளிப்புற ஊசிகளின் அல்லது IO பேட்களின் நிலையை தற்காலிகமாக சரிசெய்கிறோம் இவை நமது வெளிப்புற இணைப்புகள் வெளியேறும் இடங்களாகும் மேலும் மின்சாரம் வழங்கல் கோடுகள் ஆகும் திட விளிம்பு தரை வழியை குறிக்கிறது இந்த புள்ளியிடப்பட்ட விளிம்பு மின் விநியோக கோடு VDD ஐ குறிக்கிறது எனவே உண்மையில் தரை மற்றும் VDD கோடுகள் பொதுவாக ஒரே அடுக்கு உலோக அடுக்கில் அமைக்கப்பட்டிருக்கும் எனவே இந்த தரை மற்றும் VDD இந்த 2 வலைகள் ஒன்றை ஒன்று வெட்டுவதில்லை என்பதை பார்க்கலாம் எனவே மின்சாரம் மற்றும் தரை திட்டமிடல் உள்ளிட்ட பிளோர் பிளானிங் பிரச்சினைக்கு இது ஒரு பொதுவான தீர்வாகும் இது ஒட்டுமொத்த சிப் திட்டமிடல் ஆனால் நாங்கள் இங்கே வி டி மற்றும் தரைத் திட்டத்தை கருத்தில் கொள்ளாவிட்டால் பிளோர் பிளானிங் தொகுதிகள் மற்றும் தரையில் அவற்றின் தொடர்புடைய நிலைகளை மட்டுமே கொண்டிருக்கும் சில எடுத்துக்காட்டுகளையும் பின்னர் பார்ப்போம் எனவே சிக்கல் வரையறை இதுபோன்று செல்கிறது நம்மிடம் n தொகுதிகள் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் அதன் பகுதிகள் கொடுக்கப்பட்டுள்ளன மற்றொரு விஷயம் இந்த தொகுதிகள் சிலவற்றை சரிசெய்யலாம் இந்த தொகுதிகள் சில நெகிழ்வானவை நிலையான பொருள் என்னவென்றால் தொகுதிகளின் அகலத்தையும் உயரத்தையும் நாம் அறிவோம் ஆனால் வேறு சில தொகுதிகள் உள்ளன எத்தனை வாயில்கள் அல்லது டிரான்சிஸ்டர்கள் உள்ளன என்பது நமக்குத் தெரியும் அதாவது அந்த பகுதி நமக்குத் தெரியும் ஆனால் அதன் உயரமும் அகலமும் இன்னும் நெகிழ்வானதாக இருக்கிறது எனவே அதை சரிசெய்ய முடியும் எனவே நமது பகுதி நெகிழ்வான தொகுதிகள் என்று அழைக்கப்படுகிறது எனவே புலன் விகிதத்தில் சில வரம்புகளை நாம் கொண்டிருக்கலாம் புலன் விகிதம் என்றால் அகலத்தால் உயரம் வகுத்தல் ஆகும் எனவே ஒரு தொகுதி சதுர வடிவத்தில் இருக்கலாம் ஆனால் அது மெல்லியதாக இருக்கலாம் செங்குத்தாக சீரமைக்கப்படலாம் அல்லது கிடைமட்டமாக சீரமைக்கப்படலாம் ஆனால் அந்த அம்ச விகிதம் எவ்வளவு மெல்லியதாக இருக்கக்கூடும் என்று குறிப்பிடலாம் இதை விட மெல்லியதாக இருக்க முடியாது உயரம் முதல் அகலம் விகிதம் இதை விட அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கக்கூடாது எனவே வெளியீடு ஒவ்வொரு தொகுதியின் சரியான இருப்பிடமாக இருக்கும் அவற்றின் அகலங்கள் மற்றும் உயரங்கள் மற்றும் நிலையான தொகுதிகளுக்கு அகலம் மற்றும் உயரங்கள் ஏற்கனவே அறியப்பட்டுள்ளன நெகிழ்வான தொகுதிக்கு நீங்கள் அவற்றை சரிசெய்ய வேண்டும் அவற்றின் தயாரிப்பு அவற்றின் பரப்பிற்கு சமமாக இருக்கும் நிச்சயமாக அவை வரம்புக்குள் அல்லது புலன் விகிதம் ri மற்றும் si ஆகியவற்றின் எல்லைக்குள் இருக்கும் மொத்த தளவமைப்புப் பகுதியைக் குறைப்பதும் கம்பி நீளத்தைக் குறைப்பதற்கான சிக்கலான கம்பிகள் அல்லது சிக்கலான வலைகள் என்பதும் குறிக்கோளாக இருக்கும் ஆனால் கம்பி நீளத்தைக் குறைப்பதைப் பற்றி பேசினாலும் இங்கே தொகுதிகளின் தற்காலிக பிளேஸ்மெண்ட் பற்றி மட்டுமே பேசுகிறோம் எனவே நாம் இதுவரை கம்பிகளின் சரியான வயரிங் செய்யவில்லை இந்த கட்டத்தில் நாம் மிகவும் கரடுமுரடான மதிப்பீட்டை மட்டுமே செய்ய முடியும் எனவே அந்த தோராயமான மதிப்பீட்டில் கூட எனது சிக்கலான வலைகள் ஆனது மிக நீளமாகி வருகிறது என்று சொல்லலாம் இந்த 2 தொகுதிகளையும் ஒன்றாகக் கொண்டு வருவோம் அதை அருகருகே வைத்திருப்போம் இப்போது பின்னர் பிளேஸ்மெண்ட் சிக்கலைப் பற்றி பேசுவோம் பிளோர் பிளானிங் மற்றும் பிளேஸ்மெண்ட் மிகவும் ஒத்தவை ஆனால் சில துல்லியமான வேறுபாடுகளும் உள்ளன வேறுபாடுகள் என்ன என்பதைப் பார்ப்போம் இப்போது நான் சொன்னது போல் பிளோர் பிளானிங் இல் சில தொகுதிகள் இயற்கையில் நெகிழ்வானதாக இருக்கலாம் நமக்கு அவற்றின் பகுதி அறியப்பட்டது ஆனால் அங்கு உயரங்களும் அகலங்களும் இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை மேலும் ஒவ்வொரு தொகுதியிலும் ஊசிகளும் உள்ளன உதாரணமாக இது போன்ற ஒரு நிலையான தொகுதி உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் எனவே இது NAND வாயிலுடன் ஒத்துப்போகிறது என்று சொல்லலாம் எனவே 2 உள்ளீடுகள் இங்கே இருக்கக்கூடும் இங்கே வெளியீடு இருக்கலாம் இவை நிலையான முள் இருப்பிடங்கள் ஆனால் எனக்கு ஒரு நெகிழ்வான தொகுதி இருந்தால் எனக்குத் தேவையான 6 ஊசிகளும் உள்ளன ஆனால் அவற்றின் சரியான இடங்கள் சரி செய்யப்படவில்லை அவை சுற்றலாம் முள் இருப்பிடங்களும் இங்கே நெகிழ்வானவை எனவே ஊசிகளின் சரியான இருப்பிடத்தை திட்டமிடுவதில் அவை சரி செய்யப்படாமல் போகலாம் நீங்கள் ஊசிகளின் நிலையை சரிசெய்ய வேண்டும் ஆனால் பிளேஸ்மெண்ட் சிக்கலில் அனைத்து தொகுதிகளும் வடிவியல் வடிவங்களை நன்கு வரையறுத்துள்ளன அவற்றின் முள் இருப்பிடங்களும் சரி செய்யப்பட்டுள்ளன என்றும் பிளோர் பிளானிங் நாம் ஒன்றோடொன்று இணைப்பதற்கான இடத்தை வைத்திருக்கவில்லை என்றும் கருதுகிறோம் ஆனால் பிளேஸ்மெண்ட் இல் நாம் ஒன்றோடொன்று இணைப்பதற்கான இடத்தை வெளிப்படையாக வைத்திருக்கிறோம் இப்போது பிளோர் பிளானிங் இல் 3 தொகுதிகள் A B மற்றும் C ஆகியவற்றைக் கொண்டிருக்கிறோம் இது B மற்றும் C இன் இடதுபுறத்தில் C மற்றும் A க்கு மேல் B வைக்கப்பட வேண்டும் ஆனால் பிளேஸ்மெண்ட் சிக்கலில் அனைத்து தொகுதிகளும் வடிவியல் வடிவங்களை நன்கு வரையறுத்துள்ளன அவற்றின் முள் இருப்பிடங்களும் சரி செய்யப்பட்டுள்ளன என்றும் பிளோர் பிளானிங் இல் நாம் ஒன்றோடொன்று இணைப்பதற்கான இடத்தை வைத்திருக்கவில்லை என்றும் கருதுகிறோம் ஆனால் பிளேஸ்மெண்ட் இல் நாம் ஒன்றோடொன்று இணைப்பதற்கான இடத்தை வெளிப்படையாக வைத்திருக்கிறோம் எனவே பிளோர் பிளானிங்க்கும் பிளேஸ்மெண்ட்க்கும் உள்ள முக்கிய வேறுபாடு இதுதான் நீங்கள் நெகிழ்வான தொகுதிகள் என்ற கருத்தை வைத்திருப்பதால் பிளோர் பிளானிங் சிக்கலைக் கையாள்வது மிகவும் கடினம் என்பதைக் கவனிக்க வேண்டும் எனவே ஒரு தொகுதிக்கு கொடுக்கப்பட்ட பகுதி உங்களிடம் உள்ளது எனவே தொகுதியின் பல வேறுபட்ட வடிவங்கள் இருக்கக்கூடும் எந்த குறிப்பிட்ட வடிவம் ஒரு சிறந்த தளவமைப்பில் மிகவும் சுருக்கமாக கொடுக்க முடியும் என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இது எளிதான பிரச்சினை அல்ல ஆனால் பிளேஸ்மெண்ட் இல் அனைத்து தொகுதிகளின் வடிவங்களும் அளவுகளும் சரி செய்யப்பட்டுள்ளதால் சிக்கல் மிகவும் எளிதானது ஆனால் அவற்றை வைப்பதோடு கூடுதலாக நீங்கள் தொகுதிகளின் புலன் விகிதத்தையும் நெகிழ்வான தொகுதிகளின் சரியான வடிவங்களையும் கண்டுபிடிக்க வேண்டும் ஆனால் சில வடிவமைப்பு பாணிகளில் பார்ப்போம் இரண்டு சிக்கல்களும் வேறுபட்டவை அல்ல அவை ஒன்றே எனவே பிளோர் பிளானிங் சிக்கல் ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் 5 தொகுதிகள் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் அகலம் மற்றும் உயரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இவை அனைத்தும் நிலையான தொகுதி அவை எதுவும் நெகிழ்வானவை அல்ல எனவே A என்பது ஒரு சதுர தொகுதி 1 ஆல் 1 B என்பது 1 ஆல் 3 C 1 ஆல் 1 D 1 ஆல் 2 E 2 ஆல் 1 இவை 3 சாத்தியமான பிளோர் பிளானிங் ஆகும் இப்போது நீங்கள் பார்க்கும் ஒரு விஷயம் B 1 ஆல் 3 என்று எனக்குத் தெரியும் ஆனால் நான் அதை நெகிழ்வாக செங்குத்தாக அல்லது கிடைமட்டமாக வைக்க முடியும் இதேபோல் D அதை கிடைமட்டமாக அல்லது செங்குத்தாக அமைக்க முடியும் ஏனெனில் தொகுதியின் வடிவம் நமக்கு தெரியும் ஆனால் அதை 90 டிகிரி சுழற்றினால் எந்த பிரச்சனையும் இல்லை எனவே ஒரு கிடைமட்ட தொகுதி அதை பல வழிகளில் செய்கிறேன் எனவே நீங்கள் பல மாற்று பிளோர் பிளானிங்களைக் கொண்டிருக்கலாம் எனவே இங்கே எழும் விஷயம் என்னவென்றால் கொடுக்கப்பட்ட சிக்கலுக்கான பல பிளோர் பிளானிங்களை நீங்கள் பெற்றவுடன் இவற்றில் எது மற்றதை விட சிறந்தது என்பதை தீர்மானிக்க உங்களுக்கு ஒரு வழிமுறை இருக்க வேண்டும் எல்லா மாற்றுகளுக்கிடையில் சிறந்த பிளோர் பிளானிங்கை தேர்வு செய்ய வேண்டும் இப்போது வடிவமைப்பு பாணியின் குறிப்பிட்ட சிக்கல்கள் பற்றி விரைவாகப் பார்ப்போம் முழு தனிப்பயன் வடிவமைப்பு பாணியைப் பொறுத்தவரை தொகுதிகள் எந்தவொரு தன்னிச்சையான வடிவங்களையும் அளவையும் கொண்டிருக்கலாம் அவை சிறியதாக அல்லது பெரியதாக இருக்கலாம் அவை சதுரமாக இருக்கலாம் அல்லது செவ்வகமாக இருக்கலாம் எனவே பிளோர் பிளானிங் மற்றும் பிளேஸ்மெண்ட் சிக்கல்கள் இரண்டும் முழு தனிப்பயன் வடிவமைப்பு பாணியின் அடிப்படையில் வரும் மேலும் இங்கே தேவையான அனைத்து படிகளும் தேவை ஆனால் நிலையான செல்லுக்கு பரிமாணம் சரி செய்யப்படுகிறது ஏனெனில் செல்கள் ஒரு நூலகத்திலிருந்து எடுக்கப்படுகின்றன என்பது உங்களுக்குத் தெரியும் இல்லையெனில் செல்களின் உயரத்தில் சரி செய்யப்படுகிறது ஆனால் அகலம் வேறுபட்டிருக்கலாம் ஆனால் ஒரு செல்லை தேர்வுசெய்ததும் வடிவமும் அளவும் சரி செய்யப்பட்டு இந்த வழியில் மட்டுமே வைக்கப்பட வேண்டும் இந்த செல்களை ஒரு நிலையான செல் அமைப்பில் சுழற்றவும் உங்களுக்கு அனுமதி இல்லை எனவே நிலையான செல்லைப் பொறுத்தவரை பிளோர் பிளானிங் மற்றும் பிளேஸ்மெண்ட் சிக்கல்கள் ஒன்றே அவை வெவ்வேறு துணை சிக்கல்கள் அல்ல எனவே உங்களிடம் ஒரு பெரிய நிகரப்பட்டியல் இருக்கும்போது நீங்கள் 2 படிகள் வழியாகச் செல்கிறீர்கள் முதலில் நீங்கள் ஒரு உலகளாவிய பகிர்வைச் செய்கிறீர்கள் முழு நிகர பட்டியலையும் ஒரு சிறிய துண்டுகளாகப் பிரிக்கிறீர்கள் மேலும் ஒவ்வொன்றும் நீங்கள் தனிப்பட்ட பகுதிகளுக்கு வரைபடமாக்கலாம் நிலையான செல்லின் ஒரு வரிசையாக இருக்கலாம் நீங்கள் அவற்றை நிலையான செல்லின் ஒரு வரிசையில் அமைத்து பல வாயில்களில் பிளேஸ்மெண்ட் மேற்கொள்ளலாம் எனவே நீங்கள் பிளோர் பிளானிங் என்று கூறும்போது வாயில்களை எங்கு வைக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறீர்கள் பிளேஸ்மெண்ட்களைப்களைப் பற்றி பேசும்போது வாயில்களை எவ்வாறு வைப்பது என்பது பற்றித்தான் பேசுகிறோம் எனவே ஒரு கேட் வரிசைக்கு கூட பிளோர் பிளானிங் மற்றும் பிளேஸ்மெண்ட் ஒரே மாதிரியாக இருக்கும் அவை வேறுபட்டவை அல்ல எனவே இந்த 2 சிக்கல்களும் ஒன்றே இப்போது ஒப்பிடுவதற்கு உங்களிடம் பல மாற்று பிளோர் பிளான் இருக்கும்போது சில செலவுகளைக் கொண்டு அவற்றை மதிப்பீடு செய்ய முடியும் எனவே செலவை எவ்வாறு மதிப்பீடு செய்யலாம் என்பதைப் பார்ப்போம் எனவே ஒரு பிளோர் பிளானிங் சிக்கலின் சாத்தியமான தீர்வுகளின் எண்ணிக்கை மிகப் பெரியதாக இருக்கும் இது தேவைப்படுகிறது மேலும் சிறந்த தீர்வைத் தீர்மானிப்பது கணக்கீட்டு ரீதியாக சிக்கலானது NP கடினமானது என்பதை நிரூபிக்க முடியும் இப்போது நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிளோர் பிளான்களை ஒப்பிடும் போது இந்த ஒப்பீட்டை நீங்கள் செய்ய பல வழிகள் உள்ளன நீங்கள் மொத்தப் பகுதியைப் பார்க்கலாம் மொத்த கம்பி நீளத்தைப் பார்க்கலாம்தொகுதிகளை ஒன்றோடொன்று இணைப்பது எவ்வளவு எளிதானது அல்லது எவ்வளவு கடினம் என்பதை நீங்கள் மதிப்பீடு செய்யலாம் இணைப்பு சிக்கல் எவ்வாறு வேறுபடுகிறது எடுத்துக்காட்டாக நீங்கள் பிளோர் பிளானில் இரண்டு தொகுதிகள் வைக்கலாம் அவை சற்று தொலைவில் உள்ளன ஆனால் இணைப்புகளின் எண்ணிக்கை அவற்றுக்கிடையே மிகப் பெரியது எனவே உங்கள் இணைப்பு சிக்கலான தன்மை அங்கு பெரியதாக இருக்கும் என்று நீங்கள் கூறலாம் முக்கியமான பகுதிகளுக்கான தாமதங்களைக் குறைக்க அவை ஏதேனும் சேர்க்கைக்கு இணைக்க விரும்பும் புள்ளிகள் எவ்வளவு தூரம் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் பகுதியை தீர்மானிப்பது கடினம் அல்ல உங்கள் மொத்த சிலிக்கான் தளம் செவ்வக வடிவத்தில் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே நீங்கள் ஒரு சிறந்த பிளோர் பிளானிங் வைத்திருக்க முடிந்தால் செவ்வகத்தின் அளவு குறையும் எனவே அகலத்தால் பெருக்கப்படும் உயரம் பகுதியாக இருக்கும் எனவே மொத்த ஒட்டுமொத்த பிளோர் பிளானிங் அகலத்தையும் உயரத்தையும் பார்த்து தயாரிப்பதன் மூலம் உங்கள் பகுதியின் அளவை மிக எளிதாக அளவிட முடியும் எனவே பகுதியை எளிதில் மதிப்பிடலாம் ஒவ்வொருவரின் பிளோர் பிளானிங்க்கும் நீங்கள் பகுதியை மிக எளிதாக அளவிட முடியும் ஆனால் கம்பி நீளத்தை தோராயமாக மட்டுமே மதிப்பீடு செய்ய முடியும் ஏனெனில் இங்கே இந்த கட்டத்தில் ஒன்றோடொன்று இணைக்க தனி இடங்களை கூட வைத்திருக்கவில்லை கம்பிகள் எவ்வாறு அமைக்கப்படும் என்று உங்களுக்குத் தெரியாது நீங்கள் apn தோராயத்தை மட்டுமே செய்ய முடியும் எனவே பயன்படுத்தப்படும் ஒரு பிரபலமான முறையை இந்த உதாரணத்தின் உதவியுடன் பார்க்கலாம் இந்த 3 செவ்வகங்களால் காட்டப்பட்ட 3 தொகுதிகள் என்னிடம் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் எனவே இங்கே கருதுவது என்னவென்றால் இந்த தொகுதிகள் ஒவ்வொன்றிலும் பல ஊசிகளும் இருக்கலாம் அவை மற்ற 2 தொகுதிகளில் பல ஊசிகளுடன் இணைக்கப்பட வேண்டும் எனவே அனைத்து ஊசிகளும் ஒன்றிணைக்கப்பட்டு தொகுதிகளின் மையங்களில் இருக்கின்றன என்று கருதுகிறோம் இவை தொகுதி மையங்கள் என்று வைத்துக்கொள்வோம் ஊசிகளும் தொகுதிகளின் மையங்களில் இருக்கின்றன என்று வைத்துக்கொள்வோம் இந்த தொகுதிக்கும் இந்த தொகுதிக்கும் இடையில் உள்ள இணைப்பு cij இருக்கும் என்று கணக்கிடலாம் தொகுதி i மற்றும் தொகுதி j க்கு இடையில் எத்தனை இணைப்புகள் உள்ளன என்பதை கணக்கிடுகிறேன் மற்றும் dij என்பது தூரம் தூரம் ஒரு மன்ஹாட்டன் தூரமாக கணக்கிடப்படுகிறது

எனவே மன்ஹாட்டன் தூரம் என்றால் என்ன இதை ஒரு புள்ளியுடன் இணைக்கலாம் என்று வைத்துக்கொள்வோம் மன்ஹாட்டன் தூரம் என்றால் செங்குத்தாக செல்ல வேண்டும் பின்னர் கிடைமட்டமாக செல்ல வேண்டும் எனவே இந்த y பிளஸ் x மன்ஹாட்டன் தூரம் இந்த x பிளஸ் y எனவே மன்ஹாட்டன் தூரத்தைநீங்கள் எளிதாகக் கணக்கிடலாம் இந்த புள்ளிகளின் ஆயத்தொலைவுகள் உங்களுக்குத் தெரிந்த இணைப்பு கம்பிகளின் எண்ணிக்கை எனவே இந்த வழியில் நீங்கள் மிகவும் கரடுமுரடான மதிப்பீட்டைக் கொண்டிருக்கலாம் ஒவ்வொரு இணை தொகுதிகளிலும் எத்தனை இணைப்புகள் உள்ளன என்பதை காணலாம் இது 2 தொகுதிகளுக்கு இடையிலான மன்ஹாட்டன் தூரத்தால் பெருக்கப்படுகிறது இது வயரிங் நீளம் மொத்த வயரிங் நீளம் ஆகியவற்றின் தோராயமான மதிப்பீடாக இருக்கும் மொத்த செலவு என்பது பரப்பளவு மற்றும் எடையுள்ள நீளம் என நீங்கள் மதிப்பிட கூடியது இப்போது சில சந்தர்ப்பங்களில் உங்கள் பகுதி மிகவும் முக்கியமானதாக இருக்கலாம் நீங்கள் w1 க்கு அதிக எடையைக் கொடுக்கலாம் ஆனால் உங்கள் இணைப்பு நீளத்தைக் குறைப்பது மிகவும் முக்கியமானது நீங்கள் w2 அதிக எடைகளுக்கு அதிக நீளம் கொடுக்க முடியும் எனவே இந்த w1 w2 ஐ பயனரால் குறிப்பிடலாம் இப்போது ஒரு பிளோர் பிளானிங்கின் நன்மையை மதிப்பிடுவதற்கு மற்றொரு வழி உள்ளது இது டெட் ஸ்பேஸ் அளவிடுவதன் மூலம் ஆகும் டெட் ஸ்பேஸ் என்பது ஒரு பிளோர் பிளான் உள்ளே உள்ள இடத்தை வீணாக்குகிறது இந்த பிளோர் பிளானிங்கின் மொத்த பரப்பளவு தெரிந்திருப்பதால் உயரத்தை அகலத்தால் பெருக்கி தொகுதிகளின் பகுதிகளைப் பெறலாம் நீங்கள் A இலிருந்து அதைக் கழித்தால் நீங்கள் பயன்படுத்தப்படாத இடத்தின் பரப்பளவை பெறுவீர்கள் சில நேரங்களில் இது டெட் ஸ்பேஸ் என்று அழைக்கப்படுகிறது எனவே A ஆல் வகுக்கப்படுகிறது சதவீதத்தைக் கணக்கிட்டால் இது சில நேரங்களில் டெட் ஸ்பேஸ் சதவீதம் என்று அழைக்கிறோம் சில நேரங்களில் பகுதிக்கு பதிலாக டெட் ஸ்பேஸ் சதவீதத்தை குறைக்க விரும்புகிறோம் டெட் ஸ்பேஸ் சதவீதத்தை குறைப்பது என்பது நீங்கள் பகுதியை குறைக்கிறீர்கள் என்று அர்த்தம் அது ஒன்றே பொருள் எனவே சிக்கல்கள் ஒத்தவை ஆகும் இப்போது ஒரு பிளோர் பிளான் எவ்வாறு பிரதிநிதித்துவப்படுத்தலாம் என்று பார்ப்போம் துண்டு துண்டாக அதைச் செய்வதற்கான பொதுவான வழி என்ன என்பதைப் பார்ப்போம் துண்டு துண்டான கட்டமைப்பானது ஒரு செவ்வகப் பிளவு போன்றது என்னிடம் ஒரு பிளோர் பிளான் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் அதில் பல தொகுதிகள் உள்ளன பிரித்தல் என்றால் தரையை ஒரு செங்குத்து கோடு அல்லது ஒரு கிடைமட்ட கோடு மூலம் குறைக்க முடியும் அதை 2 பகுதிகளாக வெட்டலாம் இவை துண்டிக்கப்படுகின்றன ஆகவே நான் ஒரு பிரிவைச் செய்தவுடன் பிளோர் பிளானை 2 சிறிய பிளோர் பிளான் ஆக பிரிக்கிறேன் எனவே வெட்டும் கட்டமைப்பை கொண்டு அடிப்படை தொகுதிகள் கிடைக்கும் வரை ஒரு பிளோர் பிளானை எவ்வாறு மீண்டும் மீண்டும் வெட்டுவது என்பதை தெரிந்துகொள்ளலாம் எனவே அந்த துண்டு துண்டான மரம் அந்த துண்டு துண்டான கட்டமைப்பைக் குறிக்கும் ஒன்று நான் சில எடுத்துக்காட்டுகளைக் காண்பிப்பேன் மரத்தை வெட்டுவது என்பது பைனரி மரத்தைத் தவிர வேறில்லை ஒவ்வொரு கட்டத்திலும் நீங்கள் ஒரு துண்டு கிடைமட்ட துண்டு அல்லது செங்குத்து துண்டுகளாக பிரிக்கிறோம் இந்த பைனரி மரத்தில் வெர்டெக்ஸ் அல்லது ஒரு முனை செங்குத்து வெட்டு V ஆல் குறிக்கப்படுகிறது அல்லது கிடைமட்ட வெட்டு H ஆல் குறிக்கப்படுகிறது வெட்டுவதற்கு முடியாத சில பிளோர் பிளான்க்கு ஒரு சக்கரம் என்று அழைக்கப்படும் மூன்றாவது வகையான வெர்டெக்ஸும் இருக்கக்கூடும் என்பதை பின்னர் பார்ப்போம் இதை நாம் சிறிது நேரம் கழித்து பார்ப்போம் மரத்தின் இலை ஒரு அடிப்படை தொகுதியைக் குறிக்கிறதுபிளோர் பிளான்க்கு நீங்கள் வைக்க விரும்பும் தொகுதிகள் ஒரு உதாரணம் பார்ப்போம் இது போன்ற ஒரு பிளோர் பிளான் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் a b c d e f என 6 தொகுதிகள் உள்ளன அவை தரையில் வைக்கப்பட்டுள்ளன இப்போது இடதுபுறத்தில் உள்ள இந்த மரம் ஒரு வெட்டக்கூடிய மரத்தை குறிக்கிறது இது எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதைப் பார்ப்போம் இலை பக்கத்திலிருந்து தொடங்கலாம் e மற்றும் f ஒரு செங்குத்து கோட்டால் பிரிக்கப்படுகின்றன என்பதன் அர்த்தம் V இன் வெர்டெக்ஸ் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது இந்த முழு விஷயமும் இந்த முழு செவ்வகத்தையும் குறிக்கிறது e f d மற்றும் இந்த கிடைமட்ட கோடு மூலம் முழு செவ்வகமும் இணைக்கப்பட்டுள்ளது d மற்றும் இந்த முழு செவ்வகமும் கிடைமட்ட கோடு மூலம் இணைக்கப்பட்டுள்ளது இது முழுவதும் c யும் மற்றொரு கிடைமட்ட கோடு மூலம் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் மறுபுறம் a b கிடைமட்ட கோட்டால் இணைக்கப்பட்டுள்ளது இது முழுவதும் செங்குத்து கோடு மூலம் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இந்த பிளோர் பிளானை இது போன்ற ஒரு துண்டு துண்டாகக் குறிப்பிடலாம் நீங்கள் சரிபார்க்கலாம் இது ஒரு துண்டு துண்டான மரமாகும் இது ஒரே பிளோர் பிளானை குறிக்கிறது எனவே இந்த C மற்றும் D உண்மையில் பரிமாற்றம் செய்யப்படுகின்றன ஏனெனில் 2 கிடைமட்ட துண்டுகள் உள்ளன எனவே நீங்கள் முதலில் இந்த துண்டு அல்லது இந்த துண்டுகளை முதலில் செய்கிறீர்கள் எனவே நீங்கள் முதலில் இந்த d ஐச் செய்யுங்கள் பின்னர் c அல்லது c முதலில் பின்னர் d எனவே கொடுக்கப்பட்ட பிளோர் பிளான் ஒன்றுக்கு மேற்பட்ட துண்டு துண்டான மரங்களாக இருக்கக்கூடும் இப்போது ஒரு துண்டு துண்டான மரத்தை ஒரு போலிஷ் வெளிப்பாடு என்று அழைப்பதன் மூலம் ஒரு சிறிய வழியில் குறிப்பிடலாம் இது போஸ்ட்ஃபிக்ஸ் வெளிப்பாடு என்றும் அழைக்கப்படுகிறது இப்போது போலிஷ் வெளிப்பாடு என்றால் என்ன அதை பின்னர் சுருக்கமாக பார்க்கலாம் இது போன்ற ஒரு முனை இருக்கும்போது e மற்றும் f இருக்கும் இடத்தில் V என்று சொல்லலாம் போலிஷ் குறியீட்டில் நாம் முதலில் 2 இலை தொகுதிகளை எழுதுகிறோம் அதைத் தொடர்ந்து V இன்னொன்று இருக்கிறது இந்த H இங்கே உள்ளது இது இங்கே இணைக்கப்பட்டுள்ளது இங்கு இன்னொரு தொகுதி இணைக்கப்பட்டுள்ளது பின்னர் இது முழுவதையும் H குறிக்கிறது H உங்களிடம் இது போன்ற எந்த மரமும் இருக்கும்போது உங்களால் முடியும் சமமான போலிஷ் வெளிப்பாட்டை எழுதுங்கள் V இங்கே ஒரு செங்குத்து கோடு மூலம் காண்பிக்கப்படுகிறது மற்றும் H ஒரு கிடைமட்ட கோடு ab கிடைமட்ட கோடு இங்கே கிடைமட்ட கோடு மறுபுறம் செங்குத்து கோடு மூலம் காண்பிக்கப்படுகிறது நீங்கள் செங்குத்து கோட்டைத் தொடர்ந்து ef ஐக் காண்கிறீர்கள் இதை தொடர்ந்து கிடைமட்ட கோடு d இது கிடைமட்ட கோடு c இந்த முழு விஷயமும் கிடைமட்ட கோடு c இது முழுவதும் கிடைமட்ட கோடு மற்றும் செங்குத்து கோடு எனவே இதை பின்னர் விளக்குவோம் ஆனால் பாலிஷ் குறியீட்டில் ஒரு தளவமைப்பை இது எவ்வாறு வெளிப்படுத்தலாம் இப்போது இவை ஒரு பிளோர் பிளான் இன் எடுத்துக்காட்டு நீங்கள் பார்க்கலாம் இங்கேயும் எங்களிடம் சில தொகுதிகள் உள்ளன அவை மிக நேர்த்தியாக வைக்கப்பட்டுள்ளன ஆனால் அவற்றை நீங்கள் வெட்ட முடியாது ஒரு தொடர்ச்சியான செங்குத்து அல்லது ஒரு கிடைமட்ட துண்டு இருக்க முடியாது இந்த பிளோர் பிளான் ஒரு வெட்ட முடியாத பிளோர் பிளான் என்றும் இந்த கட்டமைப்பியல் போன்ற இந்த 5 தொகுதிகள் ஒரு சக்கரம் என்று அழைக்கப்படுகிறது எனவே ஒரு பிளோர் பிளான் சக்கரம் ஆனது 5 சைல்டு நோட் கொண்ட ஒரு வெர்டெக்ஸால் குறிக்கப்படுகிறது இது இந்த பிளோர் பிளானில் d c f e g c d e f g ஒரு சக்கரத்தைக் குறிக்கிறது எனவே c d e f g ஒரு சக்கரத்தை குறிக்கிறது ஆனால் அதை ஒரு சக்கரம் என்று வரையறுத்தவுடன் மீதமுள்ளவற்றை வெட்டலாம் இங்கே ஒரு துண்டு வைத்திருக்கலாம் இங்கே ஒரு துண்டு வைத்திருக்கலாம் இதையும் வெட்டலாம் எனவே நீங்கள் a b வைத்திருக்கலாம் ஒரு துண்டு வைத்திருக்கலாம் ஒரு செங்குத்து துண்டு வைத்திருக்கலாம் பின்னர் கிடைமட்ட துண்டு வைத்திருக்கலாம் எனவே நீங்கள் ஒரு கலப்பு மரம் வைத்திருக்க முடியும் இது கிடைமட்ட மற்றும் செங்குத்து துண்டுகள் மற்றும் இந்த சக்கரத்தைக் கொண்டுள்ளது கடைசியாக ஒரு பிளோர் பிளாணின் மற்றொரு பிரதிநிதித்துவத்தைப் பார்க்கலாம் இது ஒரு வரைபட மறுசீரமைப்பு ஆகும் எனவே இங்கே பிளோர் பிளான் ஒன்று அல்ல இரண்டு வரைபடங்களால் குறிக்கப்படுகிறது இயக்கப்பட்ட அசைக்ளிக் வரைபடங்கள் என்பது விளிம்புகளில் சில அம்புகள் இருப்பதைக் குறிக்கிறது எனவே வரைபடத்தில் ஒன்று கிடைமட்ட துருவ வரைபடம் என்றும் மற்றொன்று செங்குத்து துருவ வரைபடம் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே கிடைமட்ட துருவ வரைபடத்திற்கு ஒரு வெர்டெக்ஸ் ஒரு செங்குத்து சேனலைக் குறிக்கும் மற்றும் விளிம்பு இரண்டு சேனல்களும் ஒரு தொகுதியின் இரண்டு எதிர் பக்கங்களில் இருப்பதைக் குறிக்கும் ஒரு விளிம்பு எடை தொகுதியின் அகலத்தைக் குறிக்கும் எனவே இதை விளக்க ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கொள்வோம் இந்த உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் இது ஒரு தளவமைப்பு அல்லது ஒரு பிளோர் பிளான் இது கிடைமட்ட துருவ வரைபடம் கிடைமட்ட திசையில் இவை வெர்டெக்ஸ் என்று நீங்கள் காணலாம் செங்குத்துகள் எதைக் குறிக்கின்றன நீங்கள் செங்குத்து கோடு வைத்திருக்கும் ஒவ்வொரு இடத்திலும் செங்குத்துகள் குறிக்கும் இங்கே ஒரு செங்குத்து கோடு உள்ளது இங்கே அடுத்து தொகுதியில் இங்கே ஒரு செங்குத்து கோடு உள்ளது இங்கே ஒரு செங்குத்து கோடு உள்ளது இங்கே இந்த தொகுதியில் இங்கே மற்றும் இறுதியில் ஒரு செங்குத்து கோடு உள்ளது இதேபோல் மற்ற திசையில் ஒரு செங்குத்து துருவ வரைபடத்தை வைத்திருக்க முடியும் அங்கு கிடைமட்ட கோடுகளைப் பார்க்கிறேன் இங்கே ஒரு கிடைமட்ட கோடு உள்ளது இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று மற்றும் இது முழுவதும் இந்த எடைகள் எடைகள் போன்றவை இதைப் பாருங்கள் இது ஒரு விளிம்பு இந்த விளிம்பு மற்றும் இந்த விளிம்பில் ஒரு தொகுதி மூலம் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த விளிம்பின் எடை இந்த முனை மற்றும் இந்த முனைக்கு இடையில் உள்ள தொகுதி எனவே இந்த தொகுதியின் உயரம் இந்த விளிம்பின் எடையாக இருக்கும் இதுவும் இந்த தொகுதியின் உயரம் இதன் எடையாக இருக்கும் இதேபோல் இந்த திசையில் இதுவும் முழு கோடும் உள்ளது எனவே இது முழு அகலத்தின் எடையாக இருக்கும் எனவே இந்த இரண்டு வரைபடங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டால் இந்த இரண்டு வரைபடங்களிலிருந்து இந்த பிளோர் பிளானை புனரமைக்க முடியும் என்பதை நீங்கள் சரிபார்க்கலாம் எனவே துருவ வரைபடத்தை உருவாக்க இதுவும் ஒரு வழியாகும் அடுத்ததாக சில பிளோர் பிளானிங் வழிமுறைகளைப் பார்ப்போம் பிளோர் பிளான் உண்மையில் எவ்வாறு மேற்கொள்ளப்படலாம் என்று எனவே இந்த விரிவுரை 8 ஐ இப்போது முடிக்கிறோம் எனவே அடுத்த சொற்பொழிவில் பிளோர் பிளானிங்க்கான வழிமுறைகளைப் பார்ப்போம்